இந்த விரிவுரைக்கு வருக கடந்த சில விரிவுரைகளில் சில முக்கியமான மென்பொருள் மேம்பாட்டு வாழ்க்கை சுழற்சி மாதிரிகளைப் பார்த்தோம் கிளாசிக்கல் மாதிரியை மிகவும் உள்ளுணர்வுடன் பார்க்கத் தொடங்கினோம் கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரி மற்றும் இந்த மாதிரியின் வழித்தோன்றல்கள் அதாவது மறுபயன்பாட்டு நீர்வீழ்ச்சி மாதிரி வி மாதிரி முன்மாதிரி மாதிரி மற்றும் பலவற்றைப் பார்த்தோம் நீர்வீழ்ச்சி மாதிரியின் குறைபாடுகள் கவனிக்கப்பட்டதால் பல ஆண்டுகளில் இன்னும் சில மாதிரிகள் வந்தன இவை RAD மாதிரி அதிகரிக்கும் மாதிரி மறு செய்கையுடன் அதிகரிக்கும் மற்றும் பரிணாம மாதிரி கடந்த சொற்பொழிவில் அதிகரிக்கும் மாதிரியைப் பார்த்தோம் இன்று நாம் முதலில் பரிணாம மாதிரியைப் பார்ப்போம் பின்னர் சுறுசுறுப்பான வளர்ச்சி மாதிரியைப் பார்ப்போம் இது உண்மையில் மறு செய்கையுடன் ஒரு பரிணாம மாதிரி கடந்த வகுப்பில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மறுசீரமைப்பு என்ற சொல் தற்போதுள்ள செயல்பாடுகள் வளர்ந்த மற்றும் வழங்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் பின்னூட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்படும்போது பயன்படுத்தப்படுகிறது இப்போது பரிணாம மாதிரியை மறு செய்கையுடன் பார்ப்போம் நீர்வீழ்ச்சி அடிப்படையிலான மாதிரியைப் பற்றி நாங்கள் கூறிய ஒரு முக்கிய சிக்கல் என்னவென்றால் திட்டத்தின் தொடக்கத்தில் தேவை வரையறுக்கப்பட்டு உறைந்திருக்கும் ஆனால் பின்னர் இங்கே நடைமுறை நிலைமை பற்றி இங்கே பாருங்கள் கேப்பர்ஸ் ஜோன்ஸ் 8000 திட்டங்களில் ஆராய்ச்சி செய்தார் மேலும் அபிவிருத்தி ஏற்கனவே தொடங்கியிருந்தபோது 40 சதவீத தேவைகள் வந்துவிட்டன என்பதைக் கண்டறிந்தார் நாங்கள் தேவைகளை முடக்கியிருந்தால் தொடக்க பின்னர் இந்த 40 சதவீத மாற்றங்களை இணைப்பது மிகவும் கடினம் ஏனெனில் உண்மையில் இது சராசரி எண்ணிக்கை 40 சதவிகிதம் இது சில திட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கலாம் எனவே தேவை மாற்றங்களை திறம்பட கையாளக்கூடிய ஒரு மாதிரியின் தேவை உள்ளது பல்வேறு காரணங்களால் தேவைகள் மாறக்கூடும் வணிக மிக விரைவாக மாறக்கூடும் ஒரு வணிக நடைமுறையை அவர்கள் வரையறுத்தவுடன் ஒரு மாதத்திற்குப் பிறகு வணிக நடைமுறை மாறலாம் அல்லது தொழில்நுட்ப மாற்றங்கள் இருக்கலாம் அல்லது தேவைப்படுவதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் வேறு எதையாவது சொல்லியிருக்கலாம் ஒருவேளை அவர்கள் ஏதாவது சொல்ல மறந்துவிட்டார்கள் எனவே பல்வேறு காரணங்களால் தேவைகள் மாறுகின்றன மேலும் தேவை மாற்றங்களை திறம்பட கையாளக்கூடிய ஒரு மாதிரி நமக்குத் தேவை மிகவும் நம்பிக்கைக்குரியதாகக் கருதப்படும் ஒரு வழி ஒவ்வொரு முறையும் அமைப்பின் சிறிய பகுதியை மட்டுமே செய்கிறது அவை வாடிக்கையாளரை மாற்றுவதற்கான அபாயகரமானவை அது பற்றி உறுதியாக தெரியவில்லை இந்த சிறிய வேலைக்கு கொஞ்சம் திட்டமிடுங்கள் கொஞ்சம் வடிவமைக்கவும் கொஞ்சம் குறியிடவும் சிறிய பகுதி முடிந்ததும் அதை வாடிக்கையாளருக்குக் கொடுங்கள் மதிப்பீடு மற்றும் கருத்து இங்கே வாடிக்கையாளர் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகிறார் இறுதி பயனர் சோதனையாளர் ஒருங்கிணைப்பாளர் தொழில்நுட்ப எழுத்தாளர் அனைவரும் வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பகுதியில் மிகவும் புகழ்பெற்ற நபர் என்ன என்பதைப் பார்ப்போம் டாம் கிளிப் பரிணாம மாதிரியில் அவர் என்ன சொல்ல வேண்டும் சிறிய படிகளில் செயல்படுத்தப்பட்டால் ஒரு சிக்கலான அமைப்பு மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் தோல்வியின் முந்தைய வெற்றிகரமான படிக்கு பின்வாங்க சில செயல்பாடுகள் முற்றிலும் தேவையில்லை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் முந்தைய நிலைக்குச் செல்லலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிப்பு பின்னர் எல்லா வளங்களையும் வீசுவதற்கு முன் உண்மையான உலகத்திலிருந்து கருத்துக்களைப் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்கள் மேலும் சாத்தியமான பிழைகளை நீங்கள் சரிசெய்யலாம் " எனவே டாம் கிளிபின் கூற்றுப்படி இந்த சில வரிகளில் அவர் இங்கு கைப்பற்றும் பரிணாம மாதிரி பல்வேறு காரணங்களால் தேவைக்கான மாற்றங்களைக் கையாள மிகவும் நம்பிக்கைக்குரிய மாதிரியாகும் பரிணாம மாதிரியைப் பற்றி கிரேக் லார்மன் என்ன சொல்கிறார் என்பதைப் பார்ப்போம் "பரிணாம மறு செய்கை வளர்ச்சி என்பது தேவைகள் திட்டம் மதிப்பீடுகள் மற்றும் தீர்வுகள் ஆகியவை மறு செய்கையின் போது உருவாகின்றன அல்லது சுத்திகரிக்கப்படுகின்றன என்பதைக் குறிக்கின்றன மாறாக வளர்ச்சி மறு செய்கைகள் தொடங்குவதற்கு முன்பு ஒரு பெரிய முன் விவரக்குறிப்பில் முழுமையாக வரையறுக்கப்பட்டு" உறைந்திருக்கும் " பரிணாம முறைகள் கணிக்க முடியாத கண்டுபிடிப்பு மற்றும் புதிய தயாரிப்பு வளர்ச்சியில் மாற்றம் ஆகியவற்றுடன் ஒத்துப்போகின்றன " எனவே ஒரு திட்டம் தொடங்கும் போது ஒரு சிக்கல் தேவைப்படும்போது அதைக் காண்பது மிகவும் கடினம் என்று கிரேக் லார்மன் கூறுகிறார் நீங்கள் செய்யத் தொடங்கும்போதுதான் தவறு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உண்மையில் என்ன தேவை மற்றும் பல எனவே நீர்வீழ்ச்சி மாதிரியைப் பற்றி மிகவும் முக்கியமானது அங்கு தேவைகள் முழுமையாக வரையறுக்கப்பட்டு வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்பு உறைந்திருக்கும் எனவே பரிணாம மாதிரியானது அவரது வார்த்தைகளுக்குச் செல்ல வேண்டிய வழி இப்போது பயன்படுத்தப்பட்டு வரும் பெரும்பாலான வளர்ச்சி மாதிரிகள் பிரபலமாகிவிட்டன பரிணாம மாதிரியை ஏதேனும் ஒரு வடிவத்தில் பயன்படுத்துகின்றன பரிணாம மாதிரியைப் பார்ப்போம் இங்கே மென்பொருளின் முக்கிய தொகுதிகள் முதலில் உருவாக்கப்பட்டன மேலும் இது திறன்களை அதிகரிக்கும் அளவுகளில் சுத்திகரிக்கப்படுகிறது அவை மறு செய்கைகள் என அழைக்கப்படுகின்றன மறு செய்கையில் புதிய செயல்பாடுகள் சேர்க்கப்படும் மேலும் தற்போதுள்ள செயல்பாடுகள் பயனர் கருத்தின் அடிப்படையில் மாறக்கூடும் ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு மறு செய்கையும் ஒரு மினி நீர்வீழ்ச்சி மாதிரி மூலம் உருவாக்கப்படுகின்றன மறு செய்கையின் முடிவில் சில குறியீடு வாடிக்கையாளருக்கு மாறாமல் வழங்கப்படுகிறது வளர்ச்சியின் முடிவில் இருக்கும் செயல்பாடுகள் மாறியிருக்கலாம் இல்லை என்பது சாத்தியம் புதிய செயல்பாடுகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தற்போதுள்ள செயல்பாடுகள் மட்டுமே சுத்திகரிக்கப்பட்டுள்ளன அல்லது ஏற்கனவே உள்ள செயல்பாடுகள் சிறிது மாறிவிட்டன மேலும் புதிய செயல்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன எனவே இவை அதிகரிப்பு மற்றும் எனவே இது சில அதிகரிக்கும் வளர்ச்சியைக் கொண்டுள்ளது ஆனால் கேள்வி என்னவென்றால் அதிகரிக்கும் வளர்ச்சியும் பரிணாம வளர்ச்சியும் எவ்வாறு வேறுபடுகின்றன ஏனென்றால் இந்த இரண்டு மாடல்களிலும் அதிகரிக்கும் மற்றும் பரிணாம வளர்ச்சியைக் கொண்டிருப்பதை நீங்கள் காண முடியும் என்பதால் கணினி வளர்ச்சியடைந்த சிறிய அதிகரிப்புகள் உள்ளன மேலும் இந்த அதிகரிப்புகள் வாடிக்கையாளர் தளத்தில் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் பெறப்பட்ட பின்னூட்டங்கள் ஆனால் நான் இங்கு குறிப்பிடுகிறேன் எங்கள் கடைசி விவாதத்திலிருந்து அந்த தேவைகள் அனைத்தும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவை சிறிய அதிகரிப்புகளாக திட்டமிடப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம் ஒவ்வொரு அதிகரிப்பும் பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்ட கருத்துக்கள் பெறப்படுகின்றன மற்றும் மாற்றங்கள் நிகழலாம் ஆனால் அதிகரிக்கும் மாதிரியில் அனைத்து தேவைகளும் தொடங்கப்படுகின்றன அதேசமயம் பரிணாம மாதிரியில் அது அப்படி இல்லை கணினியின் ஒட்டுமொத்த புரிதலுக்குப் பிறகு நாங்கள் எல்லா தேவைகளையும் உண்மையில் கைப்பற்றவில்லை ஆனால் பின்னர் சில முக்கிய அல்லது ஆபத்தான தொகுதிகள் மூலம் தொடங்கவும் ஒவ்வொரு மறு செய்கையின் முடிவிலும் சோதனை செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த இயங்கக்கூடிய அமைப்பு உருவாக்கப்பட்டு வாடிக்கையாளர் தளத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு மறு செய்கையின் நீளமும் பொதுவாக சரி செய்யப்படுகிறது இது 2 வாரம் முதல் 1 மாதம் வரை அல்லது 1 5 மாதம் 2 முதல் 6 வாரங்கள் வரை இருக்கலாம் மற்றும் பல மறு செய்கைகளில் வளர்ச்சி தொடர்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு அமைப்பு 10 முதல் 15 மறு செய்கைகளுக்கு மேல் உருவாக்கப்படலாம் பரிணாம மாதிரியை நீங்கள் காண முடியும் என தேவைகள் உறைந்திருக்கவில்லை ஆனால் இங்கே வாடிக்கையாளர் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகிறார் இதன் அடிப்படையில் மேலும் முன்னேற்றங்கள் நிகழ்கின்றன மற்றும் வாடிக்கையாளர் கருத்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு செயல்பாடுகள் மாற்றியமைக்கப்படுகின்றன எனவே இங்கே தேவைகள் ஒரு மறு செய்கையில் மாற்றியமைக்கப்படுகின்றன தற்போதுள்ள சில செயல்பாடுகள் மற்றும் புதிய செயல்பாடுகள் வழங்கப்படுகின்றன இங்கே அடுத்தடுத்த பதிப்புகள் உருவாக்கப்பட்டு செலவு வாடிக்கையாளர் தளத்தில் பயன்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு பதிப்பும் வாடிக்கையாளர் பயன்படுத்தக்கூடிய மற்றும் கருத்துக்களை வழங்கக்கூடிய சில பயனுள்ள வேலைகளைச் செய்ய வல்லது மற்றும் ஒரு புதிய வெளியீட்டில் ஒரு புதிய செயல்பாடுகள் அடங்கும் மேலும் தற்போதுள்ள செயல்பாடுகள் மாற்றியமைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படலாம் ஆரம்பத்தில் கடினமான தேவைகள் கணினி என்ன செய்ய வேண்டும் என்பதைப் புரிந்துகொண்டு மறு செய்கைகள் உள்ளன என்பதை நாம் இதை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் மறு செய்கைகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன ஒவ்வொரு மறு செய்கையிலும் ஒரு மினி நீர்வீழ்ச்சி உள்ளது அங்கு ஒரு சிறிய பகுதியைக் குறிப்பிட வேண்டும் வாடிக்கையாளர் தளத்தில் உருவாக்கவும் சரிபார்க்கவும் மற்றும் வரிசைப்படுத்தவும் ஆரம்ப பதிப்பில் தொடங்க கருத்து பெறப்படுகிறது பல இடைநிலை பதிப்புகள் உள்ளன பின்னர் இறுதி பதிப்பு வாடிக்கையாளர் தளத்தில் பயன்படுத்தப்படுகிறது பரிணாம மாதிரிக்கு நன்மை உண்டு வாடிக்கையாளர் கணினியைப் பயன்படுத்தலாம் மற்றும் கருத்துக்களை வழங்கலாம் மற்றும் எனவே பரிணாம மாதிரியானது பயனர் தேவைகள் சரியான பயனர் தேவைகள் ஆகியவற்றைக் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் பொருத்தமானது மற்றும் அது வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் தேவைகளைப் பூர்த்தி செய்யும் இவை ஒவ்வொரு முறையும் சோதிக்கப்படுவதால் ஒவ்வொரு அதிகரிப்பும் சோதிக்கப்பட்டு வாடிக்கையாளர் தளத்தில் பயன்படுத்தப்படுகின்றன ஆகையால் பல சோதனை நடவடிக்கைகள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் நிகழ்கின்றன எனவே இது பிழைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏனெனில் இவை முழுமையாக சோதிக்கப்படுகின்றன ஒவ்வொரு முறையும் டெவலப்பர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறிய பகுதியில் கவனம் செலுத்துவதால் இது சிக்கலை நிர்வகிக்க உதவுகிறது மாறும் தேவைகளை சிறப்பாக நிர்வகித்தல் வாடிக்கையாளர் பின்னூட்டங்கள் பெறப்பட்டு இணைக்கப்படுகின்றன வாடிக்கையாளர் விரைவாக பதிப்பைப் பெறுகிறார் அவர்கள் மென்பொருளைப் பயன்படுத்துவதில் பயிற்சி பெறுகிறார்கள் பிழைகள் இருந்தால் அடுத்த மறு செய்கையில் இவை விரைவாக சரி செய்யப்படுகின்றன ஆனால் பின்னர் பரிணாம மாதிரியில் சில சிக்கல்கள் உள்ளன பரிணாம மாதிரியின் பிரச்சினைகள் குறித்து விழிப்புடன் இருப்போம் இது நிறைய நன்மைகள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இங்கே செயல்முறை கணிக்க முடியாதது அது ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒரு அதிகரிப்பு வரிசைப்படுத்தலை உருவாக்கி வாடிக்கையாளரின் கருத்தைப் பெறுகிறோம் இப்போது வாடிக்கையாளர் தேவைகளை மாற்றிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வது மாற்றங்களைக் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எனவே செயல்முறை கணிக்க முடியாதது இது எப்போது முடிவடையும் என்று எங்களுக்குத் தெரியாது ஏனென்றால் வாடிக்கையாளர் தேவைகளை மாற்றிக் கொண்டே இருக்கக்கூடும் மேலும் எங்களிடம் நீண்ட காலத் திட்டம் இருந்தால் மனிதவளத்தை வரிசைப்படுத்துவது அவர்களை நியமிப்பது பணி கண்காணிப்பு மற்றும் பலவற்றை எளிதாக்குவது எளிதாகிறது இங்கே இவை அனைத்தும் சிக்கலானவை கணினி மோசமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் ஒட்டுமொத்த வடிவமைப்பும் இல்லை அதன் சிறிய பகுதிகளை வடிவமைத்து ஒருங்கிணைத்துள்ளன ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளர் மாற்றங்களைக் கேட்டுக்கொண்டே இருந்தால் குறியீடு தொடர்ச்சியாக மாற்றப்படுவதால் குறியீடு அமைப்பு குறைகிறது மற்றும் கணினி இறுதி பதிப்பிற்கு கூட மாறாது இப்போது சுழல் மாதிரியைப் பார்ப்போம் சுழல் மாதிரியின் முக்கிய அம்சம் இடர் கையாளுதல் ஆகும் மாதிரி சுழல் பின்வருமாறு சுழல் இங்கே வரைபடத்தைப் பாருங்கள் அதைப் பார்ப்போம் இதை போஹம் முன்மொழிந்தார் இங்கே சுழல் ஒவ்வொரு வளையமும் ஒரு கட்டமாக அழைக்கப்படுகிறது மற்றும் கணினி பல கட்டங்களில் உருவாகிறது நிலையான எண்ணிக்கையிலான கட்டங்கள் இல்லை கணினி உருவாகும்போது மேலும் மேலும் கட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன இறுதி டெலிவரி நடைபெறும் வரை இந்த சுழலில் பல சுழல்கள் இருக்கலாம் ஆனால் சுழல் ஒவ்வொரு வளையமாக இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு அம்சம் அடையாளம் காணப்பட்டு உருவாக்கப்படுகிறது சுழல் மாதிரியில் இங்கே நான்கு நால்வரும் இருப்பதை நீங்கள் காண முடிந்தால் அந்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முதல் நால்வர் அடையாளம் காணப்பட்டு பின்னர் ஏதேனும் நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தால் தொழில்நுட்ப நிச்சயமற்ற தன்மைகள் அல்லது பயனர் தேவைகள் தெளிவாக இல்லை ஆபத்தைத் தீர்க்க ஒரு முன்மாதிரி உருவாக்கப்பட்டது பின்னர் அடுத்த மறு செய்கை வாடிக்கையாளருக்கு அவரது மதிப்பீட்டிற்காக வழங்கப்படுகிறது பின்னர் மற்றொரு அம்சம் எடுக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு மறு செய்கையிலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அம்சங்கள் எடுக்கப்படுகின்றன ஆபத்து தீர்க்கப்பட்டு பின்னர் அடுத்த வளர்ச்சி ஏற்படுகிறது மற்றும் வாடிக்கையாளர் கருத்து இங்கே காணக்கூடியது போல இந்த மாதிரி மிகவும் ஆபத்தான திட்டங்களுக்கு மிகவும் பொருத்தமானது அங்கு தொழில்நுட்பம் தெரியவில்லை இந்த வகையான மென்பொருள் உருவாக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் தொழில்நுட்பம் உறுதியாக இல்லை மற்றும் பல எனவே ஒவ்வொரு முறையும் சில அம்சங்கள் மிகவும் ஆபத்தான அம்சம் அடையாளம் காணப்படுகின்றன ஆபத்து தீர்க்கப்பட்டது இது உருவாக்கப்பட்டது மற்றும் வாடிக்கையாளர் கருத்துக்காக வழங்கப்படுகிறது மற்றும் அடுத்த அம்சங்களின் அம்சங்கள் எடுக்கப்படுகின்றன இங்கே ஆபத்து என்பது சூழ்நிலையின் எந்தவொரு பாதகமும் ஆகும் இது திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க இடையூறாக இருக்கும் இது தொழில்நுட்ப சிக்கல்கள் தெளிவாக இல்லை வாடிக்கையாளருக்கு என்ன தேவை என்பதை தெளிவாகக் குறிப்பிட முடியவில்லை இங்கே ஆபத்தை சமாளிக்க ஒரு முன்மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது தேவைகள் பொருத்தமற்றவை என்பது ஆபத்து என்றால் முன்மாதிரி வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது இதனால் அவர் தேவைப்படுவதை இன்னும் தெளிவாகக் கூற முடியும் மூன்றாவது நால்வர் உருவாக்கப்பட்டது மற்றும் சரிபார்க்கிறது மற்றும் நான்காவது நால்வர் வாடிக்கையாளருக்கு பின்னூட்டம் மற்றும் அடுத்த மறு செய்கைக்கான திட்டத்திற்காக வளர்ந்த தீர்வை வழங்குகிறார் சுழற்சியைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு மறு செய்கையுடனும் மென்பொருளின் முழுமையான பதிப்புகள் கட்டமைக்கப்படுவதை நாம் காணலாம் சுழல் மாதிரி ஒரு மெட்டா மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் சுழல் ஒற்றை வளையம் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி மறு செய்கைகள் உள்ளன எனவே இது பரிணாம மற்றும் அதிகரிக்கும் மாதிரிகளை ஒருங்கிணைக்கிறது இது முன்மாதிரி பயன்படுத்துகிறது நீர்வீழ்ச்சி மாதிரியின் படிப்படியான அணுகுமுறை எனவே இந்த மாதிரி சிதைக்கப்படலாம் அல்லது வேறு எந்த மாதிரியாகவும் பயன்படுத்தப்படலாம் ஆனால் பின்னர் சுழல் மாதிரி மிகவும் ஆபத்தான திட்டங்கள் மற்றும் பெரிய திட்டங்களுக்கு ஏற்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது சுறுசுறுப்பான மாதிரிகளைப் பார்ப்போம் அகராதியில் சுறுசுறுப்பான பொருளைப் பார்த்தால் சுறுசுறுப்பான பொருள் எளிதில் நகர்த்தப்பட்ட மிக வேகமான வேகமான செயலில் உள்ள மென்பொருள் செயல்முறை போன்றவை இவை அகராதியில் சுறுசுறுப்பான மாதிரிக்கு விளக்கமாக வழங்கப்படும் சில சொற்கள் ஆனால் சுறுசுறுப்பானது மிக வேகமாக பொருள் எனவே சுறுசுறுப்பான மாதிரியின் வளர்ச்சி மற்ற வளர்ச்சி மாதிரிகளில் நிகழும் நேரத்தை விட மிகக் குறைந்த நேரத்தில் மிக வேகமாக நிகழ வேண்டும் ஆனால் அது எவ்வாறு மிக வேகமாக உருவாக்கப்படுகிறது அவரது சுறுசுறுப்பு எவ்வாறு அடைந்தது சுறுசுறுப்பு அடையப்படுகிறது ஏனெனில் இங்கே செயல்முறையை மாற்றுவதற்கு இது நிறைய நெகிழ்வுத்தன்மையைக் கொடுக்கிறது அதாவது சில திட்டங்களுக்கு சில குறிப்பிட்ட செயல்களைச் செய்ய சில வேலைகள் தேவைப்பட்டால் அது செய்யப்படும் வேறொரு திட்டத்திற்கு இது தேவையில்லை என்றால் மாடல் மிகவும் நெகிழ்வானதாக இருப்பதால் அதை எளிதில் தவிர்க்கலாம் நீர்வீழ்ச்சி மாதிரியைப் போலன்றி அங்கு முன் வரையறுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் படிகள் மற்றும் பல உள்ளன இங்கே இந்த செயல்முறையை நாங்கள் திட்டத்திற்கு பொருத்த முடியும் ஆனால் மிக முக்கியமானது நேரத்தை வீணடிக்கும் விஷயங்களைத் தவிர்க்கலாம் அதாவது அதை மிக விரைவாகச் செய்ய வேண்டும் நேரத்தை வீணடிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும் நேரத்தை வீணாக்குவது என்ன ஒருவேளை நாங்கள் மிகவும் விரிவான ஆவணங்களைத் தயாரிக்கிறோம் என்றால் மறுசீரமைப்பு நீர்வீழ்ச்சி மாதிரியில் 50 சதவிகித வளர்ச்சி முயற்சிகள் மற்றும் நேரம் ஆவணங்களைத் தயாரிப்பதில் செல்கிறது என்பதைக் குறிப்பிடுகிறோம் இந்த விரிவான ஆவணங்களைத் தயாரிப்பதில் அது விலகி நிறைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறது என்பதை இங்கே பார்ப்போம் இது 90 களின் நடுப்பகுதியில் முன்மொழியப்பட்டது முக்கியமாக நீர்வீழ்ச்சி மாதிரியின் குறைபாடுகளை சமாளிக்க மாற்ற கோரிக்கைகளை கையாள்வது ஒரு முக்கியமான பண்பு மாற்ற கோரிக்கைகளை கையாள பரிணாம மாதிரி ஒரு சிறந்த வழியாகும் சுறுசுறுப்பான மாதிரிகள் பரிணாம வளர்ச்சியை ஒருங்கிணைக்கின்றன என்பதை நாங்கள் கண்டோம் பரிணாம மற்றும் அதிகரிக்கும் வளர்ச்சி இங்கே தேவைகள் சிறிய அதிகரிக்கும் பகுதிகளாக சிதைக்கப்படுகின்றன மற்றும் வளர்ச்சி அதிகரிக்கும் இங்கே முக்கியமான சில விஷயங்கள் உள்ளன விரிவான ஆவணங்களைத் தயாரிப்பதற்குப் பதிலாக இங்கே தனிநபர்கள் கடுமையாகப் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் ஒரு ஆவணத்தை ஒருவருக்கொருவர் அனுப்புவதை விட ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு மூலம் விளக்குகிறார்கள் நீர்வீழ்ச்சி மாதிரியில் உருவாக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வளர்ச்சியின் முன்னேற்றம் அளவிடப்படுகிறது தேவை ஆவணம் முடிந்தது வடிவமைப்பு ஆவணம் முடிந்தது விரிவான வடிவமைப்பு முழுமையானது குறியீடு ஆவணங்கள் முழுமையானதா சோதனை ஆவணங்கள் முடிந்தது ஆனால் இங்கே முன்னேற்றம் என்பது வேலை செய்யும் மென்பொருளின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது எத்தனை மறு செய்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மறு செய்கையும் சில வேலை செய்யும் மென்பொருள்கள் வாடிக்கையாளர் தளத்தில் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே வாடிக்கையாளர் வளர்ச்சியில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகிறார் திட்டத்தின் தொடக்கத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை விட வளர்ச்சியில் ஒத்துழைக்க ஊக்குவிக்கப்படுகிறார் இங்கே மாற்றங்கள் நிகழும் தேவைகள் மாறும் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று கருதப்படுகிறது ஒரு நீண்ட கால திட்டத்தை உருவாக்கி அந்தத் திட்டத்தைப் பின்பற்றுவதை விட இங்கே மாற்றங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் அந்த மாற்றங்களை எவ்வாறு கையாள்வது என்பது இங்கே முக்கியமான பிரச்சினைகள் சுறுசுறுப்பான முறைகள் ஒரு குடைச்சொல் தீவிர நிரலாக்க அல்லது எக்ஸ்பி ஸ்க்ரம் கிரிஸ்டல் டி எம் லீன் போன்றவை போன்ற பல செயல்முறைகள் மேம்பாட்டு செயல்முறைகள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் சுறுசுறுப்பான மாதிரியின் அம்சங்களைக் கொண்டுள்ளன ஆனால் பின்னர் ஆனால் அவை சில வழிகளில் வேறுபடுகின்றன ஒவ்வொன்றும் அதன் சொந்த கவனம் செலுத்துகின்றன புதிய சொற்கள் புதிய செயல்பாடுகள் மற்றும் பலவற்றை நீங்கள் காண்பீர்கள் என்பதால் அவை ஒவ்வொன்றிலும் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய விஷயங்கள் ஆனால் அவை அனைத்துமே கடைசி ஸ்லைடில் நாம் விவாதித்த சுறுசுறுப்பான வழிமுறைகளின் அம்சங்கள் அதிகரிப்புகளின் மேம்பாடு வாடிக்கையாளருடனான தொடர்பு டெவலப்பர்களிடையே குறைவான ஆவண தொடர்பு ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை அல்லது ஒவ்வொரு மறு செய்கையிலும் சோதனை செய்தல் வாடிக்கையாளரைப் பெறுவது கருத்து மற்றும் பல இந்த விரிவுரைக்கு முடிவுக்கு வாருங்கள் அடுத்த விரிவுரையில் சுறுசுறுப்பான வளர்ச்சி மாதிரி பற்றிய கூடுதல் விவரங்களைப் பற்றி விவாதிப்போம்